நாம் மீண்டும் வருகிறோம் இப்போது பேஸர் மூலம் சைனூசாய்டல் சிக்னல் என்று அழைக்கப்படும் ஒரு பிரதிநிதித்துவத்தை காண்போம் இங்கே உண்மையில் முதல் விஷயம் என்னவென்றால் நமது புரிதல் தெளிவாக இருக்க வேண்டும் கணக்குகளை தீர்ப்பதற்கு அல்லது யோசனைகள் பெறுவதற்குத் நமக்கு தெரிந்த விஷயங்கள் உதவியாக இருக்கும் எனவே அதை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம் ஒரு சைனூசாய்டல் சிக்னல் பேஸர் sinusoidal signal phasor பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை பின்னர் வருவோம் ஆனால் OA என்று அழைக்கப்படும் சிலவற்றைக் காண்போம் OA என்பது ரேடியஸ் ஆகும் இது O என்ற வட்டத்தின் மையம் என்று வைத்துக்கொள்வோம் OA என்பது சைனூசாய்டல் அளவின் அதிகபட்ச மதிப்பைக் குறிக்கிறது இது கரண்ட் ஆக இருக்கலாம் அல்லது வோல்டேஜ் ஆக இருக்கலாம் அது இறுதியில் இந்த நிலையில் மற்றும் எந்த திசையில் சுழல்கிறது என்றால் அது எதிரெதிர் திசையில் சுழல்கிறது எனவே அந்த விஷயத்தில் இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் எடுத்துக் கொள்வோம் அது ஒரு A B ஆக இருக்கும் A B ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் A B O A இது sin θ வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் அதாவது A B O A ஆகும் OA என்பது சைனூசாய்டல் அளவுகளின் அதிகபட்ச மதிப்பு ஆகும் எடுத்துக்காட்டாக OA i என்று வைத்துக்கொள்வோம் இது கரண்ட் சிக்னல் இதை i என்று எழுதலாம் இதன் அதிகபட்ச மதிப்பு OA ஆகும் இது கரண்ட்டின் அதிகபட்ச மதிப்பு அதாவது கரண்ட்டின் பீக் மதிப்பு ஆகும் அதாவது இது m sin θ க்கு சமம் இந்த A B யின் அதிகபட்ச மதிப்பு m ஆகும் இது O A மாறாக O a மற்றும் A B என்பது m sin க்கு சமம் இதன் A B என்பது வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் ஆகும் இது m sin θ என்பதற்க்கு சமம் இப்போது θ 0 என இருக்கும்போது AB 0 என இருக்கும் எனவே θ 0 க்கு என இருக்கும்போது அதை ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆக மாற்றவும் எனவே இது தான் ஆரிஜின் இது இங்கே தான் தொடங்குகிறது இப்போது θ வுக்கு மற்றொரு மதிப்பை எடுத்துக் கொண்டால் இந்த கோணம் θ வில் தான் தான் A B m sin θ அதே வழியில் இங்கே அதிகரித்து வரும் θ வுக்காக மற்றொரு புள்ளியை எடுத்துக் கொள்ளலாம் இதே வழியில் சில புள்ளிகளுக்கு வரும் போது இந்த O A ஐ எடுத்துக்கொள்ளலாம் O A இங்கே வரும் இங்கே மற்றொரு புள்ளியை எடுத்து கொள்வோம் இதேபோல் θ 90o என இருக்கும்போது A B என்பது m க்கு சமமாக இருக்கும் இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துக் கொள்ளுங்கள் இது தான் அதிகபட்ச மதிப்பு எனவே இதை வரைபடமாக ப்லாட் செய்தால் அது இப்படி வரும் இப்போது இதையும் தாண்டிச் செல்லும்போது θ என்பது 90o க்கு மேல் இருந்ததென்றால் மீண்டும் ப்ரொஜெக்ஷன் எடுத்துக் கொள்வோம் புள்ளி இங்கே வந்தால் θ வும் அதிகரித்து வருகிறது அதேபோல் மேலும் θ 90o ஐ விட அதிகமாக இருக்கும்போது இங்கே எங்காவது புள்ளி வரும் அதேபோல் இறுதியாக θ 80o மீண்டும் அது 0 ஆகும் இந்த எல்லா புள்ளிகளையும் எடுத்து சேர்த்து ப்லாட் செய்தால் அது ஒரு சைன் வளைவாக இருக்கும் இறுதியாக சைன் உருவாக்கம் இப்படித்தான் O A சுழல்கிறது எனவே இது இங்கே ஏதோ ஒரு நிலைக்கு வரும் இந்த வழியில் அது நகர்ந்து அது ஒரு 80o பின்னர் இது 270o ஆகியவற்றிக்கு வரும் இது எப்போது 360o க்கு வரும் அது இப்படி நகர்கிறது அதனால் இது நமது 90o இது நமது 80o மற்றும் இந்த புள்ளி 270o இறுதியாக இந்த புள்ளி தான் 360o எனவே இந்த பக்கத்திற்கு வரும்போது அந்த மதிப்பு நெகட்டிவாக மாறும் இந்த இடம் வரை இது எங்காவது இருக்கும் இறுதியாக இது 360o வரை வரும் அது ஒரு சைனூசாய்டலாக இருக்கும் இதை சிக்னல் ஜெனரேஷன் என்று அழைக்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த வழியில் எந்த வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டின் அதிகபட்ச மதிப்பை எடுத்து பின்னர் எதிரெதிர் திசையில் நகர்கிறது அதன்படி 0 முதல் 360 o வரை θ அதிகரித்து வருகிறது மற்றும் இதை போல் ப்லாட் செய்தால் மற்றும் O A மற்றும் A B யின் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் os sin θ க்கு சமம் என்றால் θ அதாவது A B என்பது m sin θ க்கு சமம் மேலும் ஒவ்வொரு புள்ளியையும் ப்லாட் செய்தால் அது சைனூசாய்டல் சிக்னல் யை கொடுக்கும் இது தான் சைனூசாய்டல் சிக்னலின் அல்லது ஒரு பேஸர் சைனூசாய்டல் பிரதிநிதித்துவம் என்று அழைக்கப்படும் அதாவது பேஸர் உண்மையில் ஒரு சுழலும் வெக்டர் ஆகும் ஏனெனில் 0 மற்றும் 360o க்கு இடையில் அங்குலர் கோடு இருப்பதால் அது இங்கே நகர்கிறது அல்லது இது எதிர் எதிர் திசையில் அல்லது நேர் திசையில் சுழலும் இது ஒரு பேஸர் வெக்டர் ஆகும் அதாவது வோல்டேஜ் ஐ இந்த வழியில் எழுத வேண்டும் V → இது உண்மையில் பேஸர் அளவு ஆகும் ஆனால் இம்பிடென்ஸ் z ஐ எழுதும்போது r jx க்கு சமமாக இருக்கும் இதை பின்னர் பாப்போம் இம்பிடென்ஸ் z யின் மேல் கோடு இடவும் இம்பிடென்ஸ் ஒரு பேஸர் அளவு அல்ல அது ஏன் என்று பின்னர் பாப்போம் ஆனால் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவை பேஸர் அளவு ஆகும் மற்றும் பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் ஆகும் அந்த சைனூசாய்டல் ஜெனரேஷன் மற்றும் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ω 2πf ஆகும் எனவே இது m sin 2πf t என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த வெளிப்பாடு பற்றி இங்கே என்ன சொன்னாலும் அடுத்து ஒன்று உள்ளது இப்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் வேவ்பார்ம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது வோல்டேஜ் வேவ்பார்ம் ஆகும் இது உள் வட்டம் ஆகும் இது அதிகபட்ச மதிப்பு O B என்பது வோல்டேஜ் மேக்னிட்யுட் ன் அதிகபட்ச மதிப்பு எடுத்துக்காட்டிற்கு O B Vm இது வோல்டேஜ் z இந்த அளவிடுவது பற்றிய விஷயத்தை மறந்து விடுவோம் அந்த நேரத்தில் கரண்ட் O A ஆகும் O A என்பது அந்த நேரத்தில் கரண்ட்டின் நிலைக்கு சமமாக இருக்கும் இந்த வோல்டேஜ் க்கும் இந்த கரண்ட் க்கும் இடையிலான இந்த கோணம் ϕ ஆகும் இப்போது அதே வழியில் இந்த இரண்டும் எதிர் எதிர் திசையில் சுழல்கின்றன அதாவது ω கொடுக்கப்பட்டுள்ளது F என்பது ஃப்ரீக்வன்சி இது எதிர் திசையில் சுழல்கிறது இப்போது வோல்டேஜ் வேவ் ஐ மீன் மற்றும் கரண்ட் வேவ் லிருந்து எடுத்துக் கொண்டால் கரண்ட் நிலை O A நிலை A யிலும் மற்றும் வோல்டேஜ் V யில் இருக்கும் போது இது தான் ϕ ஆகும் மின்னோட்டத்தை வைத்துக்கொள்வோம் அவை எதிர் எதிர் திசையில் நகர்கின்றன மற்றும் ω ஃப்ரீக்வன்சி என அழைக்கப்படும் எனவே f என்பது ஃப்ரீக்வன்சி மற்றும் ω என்பது 2πf க்கு சமம் இங்கே இது நகர்ந்து கொண்டிருப்பதால் அதாவது B மற்றும் A க்கு இடையிலான ஆங்கிள் பொசிஷன் ஆங்கிள் ஆக இருந்தாலும் சரி ϕ கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் உதாரணமாக B எங்காவது இருக்கிறது A வேறு எங்காவது இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஆங்கிள் எப்போதும் மாறாமல் இருக்கும் ஏனென்றால் இரண்டும் ஒன்றாக நகரும் மற்றும் எதிர் திசையில் ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இப்போது என்ன நடக்கும் இந்த புள்ளியிலிருந்து வோல்டேஜ் ப்ரொஜெக்ஷன் ஐ உருவாக்கினால் இது இந்த இடத்திற்கு வரும்போது சில புள்ளிகள் இருக்கும் மேலும் வரும் 90o ஐ விட அதிகமாக இருக்கும் போது அது தான் Vm பீக் மதிப்பு அது சென்று மீண்டும் 0 க்கு வரும் மீண்டும் அது இப்படி நகரும் இதே போல் இந்த O A போது m எடுக்கப்படுகிறது எனவே இந்த கட்டத்தில் θ 0 எனவே இந்த புள்ளியில் அது தொடங்கும் அந்த வகையில் இந்த சைன் என்று அழைக்கப்படும் கரண்ட் வேவ் ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ் என்று அழைக்கப்படும் ஆனால் θ t அல்லது θ 0 கரண்ட் வேவ்பார்ம் அங்கிருந்து தொடங்கும் ஏனெனில் பொசிஷன் இங்கே உள்ளது மற்றும் வோல்டேஜ் அங்கிருந்து எங்காவது தொடங்கும் எனவே இந்த வழியில் இந்த சைனூசாய்டல் வேவ்பார்ம் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இரண்டும் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலான ஆங்கிள் அப்படியே இருக்கும் எடுத்துக்காட்டாக இங்கே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகிய 2 அளவுகளை O B மற்றும் O A ஆகியவற்றின் மூலம் பிரதிநிதித்துவப் படுத்தி உள்ளது பேஸர் O B கரண்ட் பேஸர் டையக்ராம் லீடிங் செய்கிறது இது எது லீடிங் செய்கிறது அல்லது அதன் பொருள் என்ன இதன் பொருள் லீடிங் அல்லது லாகிங் என்பது தான் எனவே இப்போது என்ன நடக்கும் லீடிங் அல்லது லாகிங் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் இப்போது கேள்வி என்னவென்றால் லீடிங் என்றால் என்ன மேலும் இந்த இரண்டு வேவ்பார்ம் கலீல் எது பீக் மதிப்பை முதலில் அடையும் என்பதை பார்க்க வேண்டும் மேக்னிட்யுட் பற்றி மறந்து விடுவோம் பீக் மதிப்பை மற்றதை விட முதலில் எது எட்டும் என்பதை பார்க்க வேண்டும் இங்கு இது வோல்டேஜ் வேவ்பார்ம் ஆகும் இது கரண்டிற்கு முன்னதாக பீக் மதிப்பை அடைகிறது ஏனெனில் அது பீக் மதிப்பை எட்டும்போது கரண்ட் இங்கே உள்ளது உண்மையில் வோல்டேஜ் முதலில் அதன் பீக் மதிப்பை கரண்டிற்கு முன்னதாக அடைகிறது ஏனெனில் கரண்ட் இங்கே உள்ளது வேறு வழி என்னவென்றால் முதலில் 0 க்கு எது வருகிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் கரண்ட் உடன் ஒப்பிடும்போது வோல்டேஜ் முதலில் 0 க்கு வரும் எனவே இங்கே இந்த 2 வேவ்பார்ம்களில் வோல்டேஜ் பீக் முதலில் அடைகிறது பின்னர் தான் கரண்ட் பீக் அடைகிறது இதன் பொருள் வோல்டேஜ் கரண்ட்டை லீடிங் செய்கிறது அல்லது வேறு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் வோல்டேஜ் தான் உண்மையில் முதலில் 0 க்கு வரும் பின்னர் தான் கரண்ட் வரும் அதாவது வோல்டேஜ் தான் கரண்ட்டை லீடிங் செய்கிறது வழிநடத்தும் அந்த ஆங்கிள் ϕ ஆகும் இது தான் ஆங்கிள் ϕ வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் இடையில் உள்ளது ஆகும் இது ஆங்கிள் π அல்லது பீக் வேறுபாடுகள் ஆகும் இந்த ஆங்கிள் வேறுபாடு ϕ ஆகும் எனவே லீடிங் என்பது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வேவ்பார்ம் இருக்கும் போது வோல்டேஜ் கரண்ட்டிற்கு முன் அதன் பீக்கை அடைந்தால் வோல்டேஜ் கரண்ட்டை லீடிங் செய்வது ஆகும் அல்லது வோல்டேஜ் கரண்ட்டிற்கு முன் அதன் 0 ஐ எட்டினால் வோல்டேஜ் லீடிங் என்று சொல்லலாம் இன்னொரு வழியில் அதாவது கரண்ட் அதன் பீக்கை வோல்டேஜ் ஐ விட பின்னர் அடைகிறது அப்படி என்றால் கரண்ட் வோல்டேஜ்லிருந்து லாக் ஆகிறது என்று பொருள் அல்லது கரண்ட் 0 ஆக மாறுவதற்கு முன்பு வோல்டேஜ் 0 ஐ எட்டினால் கரண்ட் வோல்டேஜ்லிருந்து லாக் ஆகிறது என்று பொருள் எதுவாக இருந்தாலும் தூரம் ϕ என்றும் பீக் லிருந்து பீக் வரை இந்த தூரம் ஆகும் இது தான் லீடிங் அல்லது லாகிங் பற்றிய கருத்து ஆகும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் வோல்டேஜ் ϕ என்ற இந்த ஆங்கிள் மூலம் கரண்ட்டை லீடிங் செய்கிறது எனவே இது தான் நமது கரண்ட் சிக்னல் ஆகும் அதாவது நமது v Vm sin ω t இதைத்தான் கரண்ட் சிக்னல் sin ω t என்று அழிக்கிறோம் மற்றும் θ ω t எனவே Vm sin ω t ஆகையால் இதுதான் கரண்ட் சிக்னல் ஆகும் ஆனால் இங்கு வோல்டேஜ் ϕ என்ற இந்த ஆங்கிள் மூலம் லீடிங் வகிக்கிறது இது வோல்டேஜ் அல்ல மன்னிக்கவும் இது கரண்ட் இந்த கரண்ட் Im sin ω t இதுதான் கரண்ட் வேவ்பார்ம் வோல்டேஜ் விஷயத்தில் வோல்டேஜ் ϕ மூலம் கரண்ட்டை லீடிங் செய்கிறது v Vm sin ω t ϕ ஏனெனில் θ இந்த நிலையில் இருந்து அந்த நிலைக்கு நகரும் எனவே இது sin ω t ϕ ஆக இருக்கும் ஏனெனில் வோல்டேஜ் கரண்ட்டை லீடிங் செய்கிறது எனவே ϕ ஆங்கிள் பாசிட்டிவ் ஆக இருக்க வேண்டும் எனவே நாம் Vm sin ω t என எழுதலாம் அதாவது பேஸர் இல் இதை செய்தால் அது Im sin t க்கு சமமாக இருக்கும் இதன் பொருள் rms மதிப்பு உண்மையில் Im√2 இது கரண்ட்டின் rms மதிப்பு அதாவது இது தான் நமது rms மதிப்பு ஆகும் நாம் Im√2 என எழுத முடியும் ஒரு ஆங்கிள் 0o ஏனென்றால் Im sin ω t க்கு சமம் அதனுடன் எதுவும் இல்லை எனவே Im√2 ∟0o என்று எழுதலாம் ஆரம்பத்தில் இங்கே ஒரு அம்புக்குறியை பயன்படுத்தினோம் இது பேஸர் அளவை அதற்கு சமமான ஆங்கிள் 0o மூலம் பிரதிநிதிப்படுத்தும் எனவே எந்த அம்பும் இங்கே இல்லை என்றால் இது வெறும் மேக்னிட்யுட் மற்றும் இது rms மதிப்பு ஆகும் அதாவது I Im√2 க்கு சமமாக இருக்கும் போது அது rms மதிப்பு இது ஏற்கனவே நாம் பார்த்தது மற்றும் ஆங்கிள் 0o ஆகும் இப்போது வோல்டேஜ் ஐ பொறுத்தவரை v Vm sin ω t ϕ எனவே இதை பேஸர் குறியீட்டில் எழுதலாம் அம்பு வேறுபட்ட வழிகளில் சொல்லப்படலாம் ஆனால் ஒரு அம்பை இடுவதால் v என்று ஆகும் இது rms மதிப்புக்கு சமம் Vm √ 2 பின்னர் ஆங்கிள் ϕ ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் அது ϕ ஆங்கிளால் அது லீடிங் செய்யப் படுகிறது எனவே ஆங்கிள் ϕ ஆக இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் இது V ஆங்கிள் ϕ என எழுதப்படலாம் V என்பது rms மதிப்பு ஆனால் எந்த அம்பும் இங்கே இல்லை என்றால் அதன் பொருள் rms மதிப்பு ஆகும் எனவே மேக்னிட்யுட் v என்பது Vm√ 2 க்கு சமம் rms மதிப்பு நாம் பின் எப்போது கணக்குகளை தீர்த்தாலும் அதில் குறிப்பிடாத வரை நாம் rms மதிப்பை எடுத்து கொள்ளலாம் அதனால் இது உண்மையில் V ஆங்கிள் ϕ ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் அதாவது I ∠0o என்றால் vV ஆங்கிள் ϕ வெக்டர் டையக்ராமின் பேஸர் டையக்ராம் ப்லாட் செய்ய வேண்டும் ஆனால் பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் என்பது தான் ஒரே ஒரு வித்தியாசத்தைக் காண வேண்டும் இதை வரைந்தால் இது நமது ரெஃபரென்ஸ் லைன் மற்றும் ஆங்கிள் 0 என்று வைத்துக் கொள்வோம் இது தான் V ஆங்கிள் ϕ ஆகும் இது நமது v ஆகும் இந்த ஆங்கிள் ϕ ஆக இருக்க வேண்டும் அதாவது v கரண்ட்டை ϕ எனும் ஆங்கிளால் லீடிங் செய்கிறது அல்லது வேறு ஒரு வழியாக v ஐ ரெஃபரென்ஸ் ஆக எடுத்துக் கொண்டால் இல்லையெனில் இது தான் நமது v ஆகும் இந்த விஷயத்தில் இது ϕ எனவே இதை வரையும் போது போது இது நமது V மற்றும் இது ஆங்கிள் ϕ இதை ϕ எனும் ஆங்கிளால் சுழற்றுவோம் எனவே v இங்கு வந்து அது நகரும் எனவே மீண்டும் அது லாகிங் ஆகிறது இங்கேயும் V ϕo அல்லது ϕ ஆல் லாக் ஆகிறது அல்லது v I யை ϕ ஆல் லீட் செய்கிறது அதே போல் தான் இங்கேயும் v ϕ ஆல் லீடிங் செய்கிறது அல்லது v ϕ ஆல் லாக் ஆகிறது இது தான் லீடிங் மற்றும் லாகிங் பற்றிய நமது புரிதல் ஆகும் இதன் பொருள் நம்மிடம் 2 வேவ்பார்ம் இருந்தால் எது முதல் பீக்கை அடைகிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அந்த அளவு தான் மற்ற அளவை லீடிங் செய்கிறது அல்லது எது 0 வை முதலில் அடைகிறது அல்லது அதற்கு முன்னால் வேறு எந்த அளவு லீடிங் செய்கிறது அல்லது நேர்மாறாக நடக்கிறது ஆனால் எல்லாம் இங்கே எழுதப்பட்டவை தான் இங்கே எழுதப்பட்டதாகக் கூறும் அனைத்து விஷயங்களும் லீடிங் அல்லது லாகிங் பற்றியவை தான் எனவே இது தான் லீடிங் அல்லது லாகிங் பற்றிய கருத்து எனவே நாம் ஏற்கனவே சொன்னது எல்லாம் இந்த வரைபடத்தில் உள்ளன அது v V ஆங்கிள் ϕ மற்றும் அது ஆங்கிள் 0 க்கு சமம் V லீடிங் அல்லது லாக் ஆகி இருக்கும் v V∠0o ரெஃபரென்ஸ் என்றால் ஆங்கிள் ϕ ஆகும் இந்த 2 விஷயங்களும் ஒன்றே இங்கே v யில் ∠0o யை வைத்தால் o V இலிருந்து ϕo யில் லீடிங் அல்லது லாகிங் ஆகிறது இங்கே v ஐ எடுத்துக் கொண்டால் v ϕo ஐ லீடிங் செய்யலாம் அல்லது லாகிங் ஆகலாம் எனவே அதே வழியில் அதை எழுதலாம் எனவே அதனால்தான் புரிந்து கொள்வதற்காக இங்கே Vm sin ωt எடுத்துக் கொள்ளப்படுகிறது அந்த விஷயத்தில் கரண்ட் ϕ க்கு பதிலாக Im sin ω t ϕ ஆக இருக்கும் எனவே இது தான் லீடிங் அல்லது லாகிங் பற்றிய கருத்து ஆகும் இங்கே அதே விஷயம் தான் கரண்ட் ஒரு ரெஃபரென்ஸ் பேஸர் இந்த எல்லாவற்றையும் கொடுத்தது எனவே இது V இது மற்றும் இது ரெஃபரென்ஸ் பேஸராக வோல்டேஜ் v என்பது ϕ யினால் லீடிங் அல்லது லாகிங் ஆகிறது அங்கே கரண்ட் ரெஃபரென்ஸ் பேஸர் என்றால் இங்கே வோல்டேஜ் ரெஃபரென்ஸ் பேஸர் ஆக உள்ளது இங்கே கரண்ட் ஒரு ரெஃபரென்ஸ் பேஸர் ஆக எடுக்கப்படுகிறது இதன் பொருள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் நாம் இதில் கணக்குகளை தீர்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் லீடிங் அல்லது லாகிங் மற்றும் சைனூசாய்டல் வேவ்பார்ம் உருவாக்கம் பற்றிய கருத்து ஆகும் அடுத்து இயற்பியல் இருந்து வரும் வெக்டர் பகுப்பாய்வில் இருந்து நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் 2 பேஸர் அளவுகளைச் சேர்ப்பது மற்றும் கழிப்பதை பற்றி நமக்கு தெரியும் வெக்டர் அதே வழியில் இங்கேயும் செய்கிறது இது நமது V1 என்று வைத்துக்கொள்வோம் V1 ஐ சேர்க்க விரும்புகிறேன் இது ஆங்கிள் θ1 மற்றும் இது V2 மற்றும் ஆங்கிள் θ2 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே v A என்பது V1 V2 க்கு சமம் அம்புக்குறி அது பேஸர் என்பதைக் குறிக்கும் அடுத்து இயற்பியல் இருந்து வரும் வெக்டர் பகுப்பாய்வில் இருந்து அதே விஷயம் தான் அதேபோல் மற்றும் இந்த லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு ரெஃபரென்ஸ் இங்கே இது கழித்தல் ஆகும் எனவே நமது விளைவாக அழைக்கப்படுவது ஒன்றே ஆகும் இந்த Va என்பது கூட்டலைக் குறிக்கிறது மேலும் இங்கே Vs கழிப்பதை குறிக்கிறது அம்பை காணவில்லை ஆனால் எப்படியும் அது Vs எனவே இது V1 மற்றும் இது V2 ஆகும் எனவே Vs என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க விரும்பினால் Vs V1 என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் V2 என்றால் என்ன எனவே இந்த விஷயத்தில் 2 வழி உள்ளது ஒரு வழி அது V2 என்றால் அது இந்த பக்கம் V2 என்று இருக்கும் அதாவது இப்போது பேஸர் கூட்டல் அல்லது இப்போது வெக்டர் கூட்டல் செய்வது ஆகும் எனவே Vs என்பது V1 V2 க்கு சமம் வேறு வழியில் இதைச் செய்தால் இது தான் V2 மற்றும் அதை இதற்கு பேரலல் ஆக எடுக்கலாம் எனவே Vs V1 திசையும் அம்பும் இங்கே உள்ளது எனவே அந்த வகையில் அல்லது இந்த வழியில் V2 ஆக இருக்கும் அதே வழியில் நாம் செய்யலாம் வெக்டர்க்கும் அதே வழியில் செய்ய வேண்டும் ஆனால் அல்ஜெபிரிக் கூட்டுத்தொகையாக இருக்க முடியாது இது பேஸர் கூட்டுத்தொகையாக ஆக இருக்கும் பின்னர் கணக்குகளை எடுக்கும் போது அது பற்றி காண்போம் பேஸர் என்பது காம்ப்ளக்ஸ் நம்பர் எனவே ஒரு பேஸரின் 3 சமமான குறியீடுகள் உள்ளன காம்ப்ளக்ஸ் நம்பர் அதிக அளவில் தொடங்கியுள்ளதை அறிந்து கொள்வோம் ஒரு வழி போலார் வடிவம் அதாவது முதல் விஷயம் போலார் வடிவம் என்றால் v V∠0o என்று எழுதலாம் இங்கே V என்பது மேக்னிட்யுட் மற்றும் θ என்பது ஆங்கிள் V∠0o என்று எழுதலாம் இப்போது ரெக்டங்குளர் வடிவத்தில் எழுதினால் அது v cos θ j Vs sin θ ஆக இருக்கும் மற்றொன்று எக்ஸ்பொனென்ஷியல் வடிவம் ஆகும் இதில் அம்புக்குறி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த V என்பது e jθ யின் மேக்னிட்யுட் ஆகும் e jθ என்பது cos θ j sin θ க்கு சமம் ஆகும் இது இங்கே e jθ cos θ j sin θ என்று எழுதப்பட்டுள்ளது e jθ என்பது cos θ j sin θ ஆகும் θ அடிப்படையில் ஆங்கிள் ஆகும் எனவே மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஆபரேட்டர் j எதிர் திசையில் 90 o சுழற்சியை உருவாக்குகிறது எந்த ஒரு பேஸர் க்கும் இது ஒரு மல்டிப்ளையிங் பாக்டர் ஆக பயன்படுத்தப்படுகிறது எனவே j2 1 ஆகும் ஆகவே ஆபரேட்டர் j எந்த ஒரு பேஸரின் 90 o எதிர் சுழற்சியை உருவாக்குகிறது இது ஒரு மல்டிப்ளையிங் பாக்டர் ஆக பயன்படுத்தப்படுகிறது அதாவது j 2 1 க்கு சமம் எனவே இது x ஆகும் இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் எனவே இந்த விஷயத்தில் இது j இமேஜினரி ஆகும் இது j ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இது இப்போது j ஆகும் மேலும் நகரும் போது அது j2 ஆகும் j2 1 ஆகும் இந்த j3 க்கு வரும் போது j3 j ஏனெனில் இது உண்மையில் j2 j ஆகும் எனவே j2 1 என்பது காம்ப்ளக்ஸ் அளவு அதாவது j இறுதியாக இந்த நிலைக்கு j4 க்கு வரும் இது ஒன்று போன்றதாக இருக்கும் எனவே இது எதிர் திசையில் நகர்கிறது இந்த v cos θ வை எடுத்துக் கொண்டால் x கூறு v cos θ ஆகும் இங்கே v cos θ v x v x மற்றும் θ இல் உள்ள Vs இது தான் Vy Vs in θ என எடுத்துக் கொண்டால் இது இதன் விளைவாகும் எனவே அடிப்படையில் v Vv cos θ j Vs in θs ஆக என இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் v v x j Vy ஆகும் இதில் அம்புக்குறி இருக்கும் இது புரிந்து கொள்ளக் கூடியது என்று சொல்லவில்லை எனவே ஒரு பேஸரை வெளிப்படுத்தும் ரெக்டங்குளர் வடிவம் கூட்டல் அல்லது கழிப்பதற்கு வசதியானது ரெக்டங்குளர் வடிவத்தை உருவாக்கும் போது அதாவது இந்த வடிவத்தை உருவாக்கும் போது இந்த வடிவம் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவை செய்ய உதவியாக இருக்கும் இந்த போலார் வடிவம் அதாவது இந்த ஒரு போலார் வடிவம் ஒரு பேஸரின் 2 பகுதிகளைக் காண்பிக்க வசதியானது அவை மேக்னிட்யுட் மற்றும் பேஸ் ஆங்கிள் ஆகும் ஏனெனில் இந்த v என்பது ஒரு மேக்னிட்யுட் மற்றும் θ என்பது ஒரு ஆங்கிள் ஆகும் மற்றும் கணிதம் காம்ப்ளக்ஸ் எண்ணின் செயல்பாட்டை அறிந்து கொள்வோம் எனவே இங்கே என்று வைத்துக்கொள்வோம் இது ஆகும் பின்னர்இது ஆகும் பின்னர் இதை பெருக்கினால் அதாவதுxஆக இருக்கும் எனவே இது உண்மையில் இது ஆகும் எனவே உண்மையில் இது ஏற்கனவே இங்கே எழுதப்பட்டதாகும் இதை என எழுதலாம் அதாவது எந்த ஆங்கிள் θ வையும் e jθ என எழுதலாம் எனவே இங்கே என எழுதலாம் அதாவது இது V1 V2 சமமாக இருக்கும் அடைப்புக்குறிக்குள் புரிந்துகொள்ள cos θ1 j sin θ1 θ2 என எழுதலாம் எனவே நம்மால் V1 மற்றும் V2 ஆகியவை மேக்னிட்யுட் என்றும் θ1 θ2 ஆகியவை முறையே V1 மற்றும் V2 ஆகியவற்றின் ஆங்கிள்கள் என எழுத முடியும் அதேபோல் V1V2 இங்கே இதை V1V2 என ஆக்குகிறோம் அதாவது e jθ1e jθ2 ஆகும் எனவே இது டிவிஷன் ஆகும் எனவே e jθ1 θ2 அதாவது அது V1 இங்கே அது V2 ஆகும் இது ஆகும் அதுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது மீண்டும் ஆங்கிள் θ1 θ2 அதாவது இது V1 V2 ஆக இருக்கும் பின்னர்cos θ1 θ2 j sin θ1 θ2 என இருக்கும் இப்போது சில எச்சரிக்கைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன யில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் அனைத்து செயல்பாடுகளும் அவை பேஸர் அளவுகள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் எனவே அல்ஜெபிரிக் கையாளுதல்கள் காம்ப்ளக்ஸ் அளவுகளாக வெளிப்படுத்திய பின்னரே சாத்தியமாகும் இந்த விஷயத்தில் i1 5 sin ω t எனவும் மேலும் i2 10 sin ω t 60 o ஆகும் இப்போது i1 i2 என்பது 5 sin ω t 10 sin ω t 60 o ஆகும் 5 sin ω t என இருக்கிறது இதை 10 sin sin a cos v cos a sin V என எழுதலாம் இது ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது இது இந்த டெர்ம் ஆக இருக்கும் எனவே எளிமைப்படுத்திய பிறகு அது 10 sin ω t 8 66 cos ω t என நமக்கு கிடைக்கும் இப்போது என்ன செய்வது இது உண்மையில் 10 மற்றும் 8 6 ஆகும் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் 23 என கிடைக்கும் இந்த அளவு 13 23 ஐ வகுத்து பெருக்கவும் எனவே அவ்வாறு செய்தால் அது ஆகும் இதன் பொருள் இது 10 மற்றும் இது 8 6 ஆகும் இது 13 2 10 இது ஒரு α அதாவது cos α என்பது 10 13 23 என்று கருதுவதற்கு சமம் அதனால்தான் இது cos என்று எழுதப்பட்டுள்ளது எனவேcos 1013 23 sin α இங்கே 8 23 க்கு சமம் எனவே அதனால்தான் இங்கே இது cos α வினால் மாற்றப்பட்டது மற்றும் இது sin α வினால் மாற்றப்பட்டது இது 13 23 யினால் பெருக்கப்படுகிறது எனவே இது sin a cos b cos a sin b எனவே அது 13 23 sin ω t α அதாவது 13 9o ஆகும் ஏனெனில் cos α என்பது 1013 23 க்கு சமமாக இருந்தால் α என்பது 40 9o ஆக இருக்கும் எனவே α 40 9o ஆகும் இது ஒரு வழி இப்போது இது பீக் மதிப்பு என்று சொல்லலாம் இது தான் உச்ச மதிப்பு ஆகும் இது rms மதிப்பு என்று நினைத்தால் அது தான் பீக் மதிப்பு ஆகும் எனவே இதை எப்போது rms மதிப்பு என்று சொல்லுவோம் எனவே i1 rms 5 √ 2 ஆம்பியர் ஆகும் இதே போல் i2 rms மதிப்பு என்பது 10 √ 2 ஆகும் மேக்னிட்யுட் மட்டுமே வைக்கப்படுகிறது இது ஆம்பியரில் உள்ளது எனவே இது 10√ 2 ஆம்பியர் 5 √ 2 ஆம்பியர் மற்றும் 10√2 ஆம்பியர் ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் இந்த sin ω t என்றால் எந்த ஆங்கிளும் இல்லை என்பதோடு அடிப்படையில் இது ω t 0o ஆகும் அதாவது i1 என்பதை rms மதிப்பு 5√2 ∠0o என எழுதலாம் அதேபோல் இங்கே ஆங்கிள் 60o இணைக்கப்பட்டுள்ளது அதாவது i2 ஐ 10√ 2 ∠60o என எழுத முடியும் ஏனெனில் 60o அங்கு உள்ளது அதாவது i2 உண்மையில் i1 ஐ 60o ஆல் லீடிங் செய்கிறது ஏனெனில் ஆங்கிள் பாசிட்டிவ் இதை 60o இப்படித்தான் எதுவும் கூறப்படும் வரை தீர்க்க முடியும் இந்த sin டேர்ம் உடன் ஏதாவது டேர்ம் இணைக்கப்பட்டிருந்தால் அதாவது அது தான் அதன் பீக் மதிப்பு rms மதிப்பை எடுக்க அதை √2 ஆல் வகுக்க வேண்டும் ஏனென்றால் நமது கணக்கீடுகள் அனைத்தும் பிற்காலத்தில் rms மதிப்பை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது இந்த வரைபடம் அதனால்தான் இது 5√2 ∠0o ஆகும் அதனால்தான் இது ரெபெரென்ஸ் ஆகும் மற்றொன்று 10√2 என்று சொன்னோம் இது 10 √ 2 மற்றும் இந்த 60o எனவே இது rms மதிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதன் விளைவு ஒன்றாகும் இது 13 23 ஆகும் இது 13 23 √ 2 ஆகும் ஏனென்றால் இங்கே இது 13 23 மற்றும் இதன் rms மதிப்பு உண்மையில் 13 23 √ 2 ஆகும் இது மேக்னிட்யுட் மற்றும் ஆங்கிள் 40 9o ஆகும் எனவே இதன் விளைவாக வரும் கரண்ட் இந்த 140 9o உண்மையில் லீடிங் செய்கிறது மேலும் i2 இந்த ஆங்கிளை லீடிங் செய்கிறது அதாவது i1 60 o ஆல் லீடிங் செய்கிறது இது இதற்கான பேஸர் டையக்ராம் இப்போது x ஆக்ஸிஸில் ஒரு ப்ரொஜெக்ஷனை எடுத்துக் கொண்டால் இது தான் ரெபெரென்ஸ் எனவே 52 ஆக இருக்கும் உண்மையில் எல்லா இடங்களிலும் √2 வரும் அதனால்தான் இந்த √2 வெளியே எடுக்கப்படுகிறது அதோடு இந்த 10 √ 2 யில் 2 வெளியில் உள்ளது மற்றும் 60o இன் கொசைன் இது x ஆக்ஸிஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அதாவது 10 √ 2 இதைச் செய்தால் அதேபோல் y ஆக்ஸிஸ் ப்ரொஜெக்ஷன் க்கு இது 1 √2 ஆக இருக்கும் எனவே இது ரெபெரென்ஸ் விஷயம் எனவே இது ஒரு ப்ரொஜெக்ஷனல் y ஆக்ஸிஸ் என்பது 0 ஐத் தவிர வேறில்லை அதோடு 10 sin 60 ஏனெனில் இந்த ஆங்கிள் y ஆக்ஸிஸ் ப்ரொஜெக்ஷன் மற்றும் இது 10 sin 60 ஆகும் இது 8 66 √ 2 ஆகும் இப்போது எடுக்கும் கூட்டுத்தொகையின் விளைவாக ஆக இருக்கும் அதுஆக மாறும் இது இங்கு மற்றும் என இருக்கும் அது 40 9o க்கு சமமாக இருக்கும்

எனவே இங்கே என்ன கிடைத்தாலும் இதே போன்ற வழிக்கு 13 23 sin சமமாக இருக்கும் இதன்அதிகபட்ச மதிப்பு 13 9o என கிடைக்கும் இது பேஸர் டையக்ராம் இது வரையப்பட்டு உள்ளது அதனால்தான் rms மதிப்பு எடுக்கப்படுகிறது பேஸர் டையக்ராம் க்கு rms மதிப்பை எடுக்க வேண்டும் அதிகபட்ச மதிப்பை அல்ல இரு வழிகளிலும் இது தீர்க்கப்பட்டுள்ளது